இந்த விரிவுரையில் இன்னும் சில இடைமுக சோதனைகளை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் அதாவது டி சி மோட்டாரை எஸ் டி எம் 32 மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுடன் எவ்வாறு இணைப்பது என்பதை காண்பிப்பேன் இந்த வகையான இணைப்பை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைக் காட்டுவதற்காக ஒரு சிறிய டி சி மோட்டாரை நாம் எடுத்துக் கொள்கிறோம் இங்கு நான் உங்களுக்கு மோட்டாரை எப்படி கட்டுப்படுத்துவது மற்றும் வேகத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதை இரண்டு சோதனைகளை கொண்டு காண்பிப்பேன் நாம் மோட்டாரை எவ்வாறு இணைக்க முடியும் வேகத்தை எவ்வாறு உணர முடியும் என்பதை பற்றி விவாதிப்போம் இந்த சோதனையின் மூலம் நான் உங்களுக்குக் மோட்டார் இணைப்பு பற்றி காண்பிப்பேன் இதுதான் நான் இடைமுகப்படுத்திய மோட்டார் ஆகும் கீழே ஒரு மோட்டார் இருப்பதைக் காணலாம் தண்டுடன் இணைக்கப்பட்ட ஒரு சக்கரம் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்லைடின் வலதுபுறத்தில் உள்ள படத்தில் அந்த தண்டை காட்டியுள்ளேன் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இங்கு 8 ஸ்லாட்கள் உள்ளன அவை 1 2 3 4 5 6 7 8 ஆகும் இங்கு சுழலும் தண்டு 8 ஸ்லாட்கள் இருக்கும் உலோக சக்கரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு கருப்பு நிறமான பொருளை காணலாம் ஒரு ஆப்டோ கப்ளர் சுற்று என்ற அறெனஜ்மெண்ட் உள்ளது அதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லுவேன் ஆப்டிகல் இன்டெர்ருப்சனை உணரவும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைக் கடக்கும் பொருள்களின் எண்ணிக்கையை எண்ணவும் ஒரு அறைக்குள் நுழைந்து வெளியேறும் நபர்களின் எண்ணிக்கையை எண்ணவும் எல் ஆர் சுற்றை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் இங்கே நாம் எல் ஆர் மற்றும் சில வகையான எல் டி ஒளி மூலங்களையும் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் வேறு வகையான ஆப்டிகல் சென்சிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்தி நீங்கள் இன்டெர்ருப்சன்களை அளவிட முடியும் என்று நினைத்தோம் இது ஆப்டோ கப்ளர் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஆப்டோ கப்ளர் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சக்கரம் சுழலும் இடத்தில் ஆப்டோ கப்ளர் வைக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் சக்கரத்தில் 8 ஸ்லாட்கள் உள்ளன மேலும் ஒரு முழுமையான ரெவொலுஷன்க்கு 8 இன்டெர்ருப்சன் இருக்கும் சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சிக்கும் இது போன்ற 8 ஆப்டிகல் இன்டெர்ருப்சன் இருக்கும் நாம் பயன்படுத்தும் இந்த சுற்று ஒவ்வொரு இன்டெர்ருப்சனுக்கும் ஒரு பல்ஸ்சை உருவாக்கும் ஒரு ரெவொலுஷன்க்கும் 8 பல்ஸ்கள் இருக்கும் இது நாம் பயன்படுத்தும் மோட்டார் ஆகும் ஒரு சிறிய மோட்டார் என்பதால் அதை நாம் மைக்ரோகண்ட்ரோலர் வெளியீட்டு போர்ட்லிருந்து நேரடியாக இயக்க முடியும் அதற்காக நாம் ஒரு பி டபிள்யு எம் போர்ட்டைப் பயன்படுத்துவோம் ஆனால் இதே ஒரு பெரிய மோட்டார் என்றால் நிச்சயமாக ஒரு இயக்கி சுற்று பயன்படுத்த வேண்டும் அந்த இயக்கி சுற்றாலேயே பெரிய மோட்டாரை இயக்க தேவையான மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் வழங்க முடியும் ஆனால் இது ஒரு சிறிய மோட்டார் என்பதால் நாம் அதை நேரடியாக இயக்க முடியும் நாம் பி டபிள்யு எம் போர்ட்டைப் பயன்படுத்தியதால் டூயுட்டி சைக்கிளை மாற்றுவதன் மூலம் மோட்டருக்கு அனுப்பும் கட்டுப்பாட்டின் சராசரி மதிப்பு மாறுகிறது இதன் மூலம் மோட்டரின் சராசரி வேகத்தை கட்டுப்படுத்தலாம் ஆப்டோ கப்ளர் சுற்றுகளை பயன்படுத்தி இந்த ஆப்டிகல் இன்டெர்ருப்சன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் அடிப்படையில் ஒரு ஆப்டோ கப்ளர் என்பது இரண்டு விஷயங்களின் அறெனஜ்மெண்ட் ஆகும் அதில் ஒன்று ஒருவித ஒளி மூலமாகும் சுற்றுவட்டத்தில் அகச்சிவப்பு ஒளி உமிழும் டையோடு ஐஆர் எல்இடி என்ற ஒளி மூலத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இது அகச்சிவப்பு அதிர்வெண் பேண்டில் ஒரு ஒளியை வெளியிடுகிறது மறுபுறம் ஒரு புகைப்பட டிரான்சிஸ்டர் உள்ளது இது ஒரு வகையான டிரான்சிஸ்டர் ஆகும் இதில் ஒரு சாதாரண டிரான்சிஸ்டரைப் போல அடிப்படை இணைப்பு இருக்காது இரண்டு டெர்மினல்கள் மட்டும் உள்ளன ஆனால் அடித்தளம் ஒரு ஆப்டிகல் மெக்கானிசத்தால் மாற்றப்பட்டு உள்ளது ஒளி இருக்கும் போதெல்லாம் டிரான்சிஸ்டர் இயக்கப்படும் மற்றும் ஒளி இல்லாத போது டிரான்சிஸ்டர் அணைக்கப்படும் இந்த ஐஆர் எல்இடி டிரான்சிஸ்டரில் ஒரு ஒளியை வீசும் போதெல்லாம் டிரான்சிஸ்டர் கடத்துகிறது மற்றும் 3 முதல் 4 வரை மின்சாரம் பாயும் பாதை இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுற்று இது போல தான் இருக்கும் எல்இடி பகுதியில் ஒருவித எல்இடி டிரைவிங் சர்க்யூட் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது போல இது ஒரு மின்சாரம் கொண்ட தொடரில் ஒரு ரெசிஸ்டன்சை கொண்டிருக்கும் மேலும் இதை தேவைக்கேற்ப இயக்கலாம் மற்றும் அணைக்கலாம் மற்றொரு புறம் ஒரு ரெசிஸ்டன்ன்சையும் டிரான்சிஸ்டரையும் பயன்படுத்தி மற்றொரு சுற்று இருக்கும் இந்த டிரான்சிஸ்டர் கடத்தும் போதெல்லாம் இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் குறைவாக இருக்கும் மேலும் அது அணைக்கப்படும் போது இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் விசிசிக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த ஆப்டோ கப்ளர் வழிமுறை இதுபோல் தெரிகிறது இடையில் ஒரு சிறிய துளை இருப்பதையும் அந்த இரண்டு தட்டுகளுக்கு இடையில் சக்கரம் இருக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்போது மிகவும் எளிதான இணைப்பு வரைபடத்தை பற்றி பேசுவோம் இந்த மோட்டார் ஒரு பி டபிள்யு எம் வெளியீட்டு போர்ட்லிருந்து நேரடியாக இயக்கப்படும் இங்கே நாம் டி3 போர்ட்டைப் பயன்படுத்தினோம் கிரவுண்டுடன் இணைக்க மற்றொரு முனையும் உள்ளது இந்த ஆப்டோ கப்ளர் சர்க்யூட்டைப் பயன்படுத்தி இந்த மோட்டார் அல்லது ஸ்பீடு சென்சிங்கை இயக்குவதற்கு நான் இந்த 5 வோல்ட் மற்றும் கிரவுண்ட்டை பயன்படுத்துகிறேன் இந்த ஆப்டோ கப்ளரின் வெளியீடு டிஜிட்டல் உள்ளீட்டு முனையின் இயல்புநிலைக்கு வழங்கப்படுகிறது ஏனெனில் இது டிஜிட்டல் வெளியீடாக இருக்கும் இது 0 அல்லது 1 ஆகும் இது ஒரு இன்டெர்ருப்சன் அல்லது இன்டெர்ருப்சன் இல்லை என்பதைக் குறிக்கிறது நான் மோட்டார் சுழற்சியைக் கட்டுப்படுத்த டி3 உடனும் ஆப்டோ கப்ளரிலிருந்து ஆப்டிகல் இன்டெர்ருப்சனை உணர டி4 உடனும் இணைக்கிறேன் நம் முதல் பரிசோதனையில் டி3யை மட்டும் பயன்படுத்துவோம் இரண்டாவது பரிசோதனையில் டி3 மற்றும் டி4 இரண்டையும் பயன்படுத்துவோம் முதல் பரிசோதனையை பற்றி பேசலாம் முதல் பரிசோதனையில் நீங்கள் இப்போது பார்த்த சுற்றுகளைப் பயன்படுத்தி மோட்டாரை இணைப்போம் அதோடு ஒரு புஷ் பொத்தான் சுவிட்சையும் இணைக்கிறோம் சுவிட்ச்சை அழுத்தப்படாவிட்டால் வெளியீட்டு புள்ளி அதிகமாக இருக்கும் சுவிட்ச்சை அழுத்தினால் அது குறைவாக இருக்கும் அது கிரவுண்டில் இணைக்கப்படும் எனவே சுவிட்ச் அழுத்தும் போதெல்லாம் போர்ட் லைன் டி2 உடன் இணைக்கப்பட்ட சுவிட்சின் வெளியீடு 0 ஆக மாறும் மேலும் சுவிட்ச் அழுத்தப்படாவிட்டால் அது 1 ஆக இருக்கும் சோதனை இவ்வாறு நடக்கிறது நாம் தொடர்ந்து சுவிட்சை அழுத்துவோம் ஆரம்பத்தில் மோட்டார் ஒரு வேகத்தில் சுழலும் நாம் ஒரு சுவிட்சை அழுத்தும் போதெல்லாம் 3 வெவ்வேறு வேகத்தில் மோட்டார் சுழலும் அவற்றில் ஒன்று அதிகபட்ச வேகம் ஒன்று நடுத்தர வேகம் மற்றும் மற்றொன்று இயங்காத நிலை ஆகும் அதாவது மோட்டார் அணைக்கப்படும் எனவே நான் சுவிட்சை அழுத்தும்போது அதிகபட்சம் நடுத்தர மற்றும் ஆஃப் சுழற்சி மீண்டும் நிகழும் நிரல் குறியீட்டைப் பார்ப்போம் இது சற்றே நீளமானது மற்றும் 2 ஸ்லைடுகளுக்கு மேல் காட்டப்பட்டுள்ளது நான் கூறியது போல் மோட்டார் கட்டுப்பாட்டுக்கு நாம் பி டபிள்யூ எம் கட்டுப்பாட்டு வெளியீட்டு லைன் டி3யை பயன்படுத்துகிறோம் டூயூட்டி சைக்கிளைப் பொறுத்து மோட்டரின் வேகம் மாறுபடும் மேலும் புஷ் சுவிட்சின் வெளியீடு டி2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது டிஜிட்டல்இன் வகை உள்ளீடு ஆகும் மெயின் ப்ரோக்ராமில் ஸ்டேட் என்ற ஒரு மாறியை வரையறுத்துள்ளோம் அதன் மதிப்பு 1 ஆக துவக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் மோட்டார் எந்த நிலையில் உள்ளது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் வெவ்வேறு வேகத்தில் அதாவது அதிகபட்ச வேகம் நடுத்தர வேகம் மற்றும் ஆஃப் நிலையில் மோட்டார் சுழலும் நான் ஸ்டேட் 1 state1 என்று துவக்குகிறேன் அது மீண்டும் 1 2 3 போல செல்லும் இப்போது மோட்டார் பீரியட் motor 1 ஆக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது 100 மில்லி வினாடி எனவே 100 மில்லி வினாடி காலத்துடன் நான் செயல்முறையை மீண்டும் செய்கிறேன் ஆரம்பத்தில் நான் டியூட்டி சைக்கிளை அதிகபட்சம் 1 0 ஆக அமைத்தேன் அதாவது மோட்டார் 1 0 என்பது மோட்டார் ரைட் motor write ஆனது 1 0 க்கு சமம் எனவே ஆரம்பத்தில் இது அதிகபட்ச வேகத்துடன் சுழல்கிறது இந்த வொயில் லூப்பில் நாம் ஒரு சுவிட்ச் பிரஸ்ஸை சோதிக்கிறோம் ஒரு சுவிட்ச் அழுத்தபட்டதா என்று நீங்கள் எவ்வாறு சரி பார்ப்பீர்கள் புஷ் ஸ்விட்ச் சமிக்ஞை 0 எனில் சுவிட்ச் அழுத்தப்பட்டதாக அர்த்தம் அது 0 ஆக இருந்தால் 1 ஆக அதிகரிக்கும் நிலை அது 4 ஆகிவிட்டதா என்று நான் சரிபார்க்கிறேன் ஏனென்றால் அது 1 2 3 ஆக மட்டுமே இருக்க முடியும் எனவே அது 4 ஆக மாற முயற்சித்தால் அதை மீண்டும் 1 க்கு கொண்டு வர வேண்டும் எனவே இந்த லூப்பில் இது 1 2 3 மீண்டும் 1 2 3 என போய் கொண்டிருக்கும் இந்த சுவிட்ச் அழுத்தப்பட்டதை கண்டறிந்ததும் அதிகரித்த நிலையைப் நீங்கள் பெற்றதும் சுவிட்ச் வெளியீடு வரும் வரை காத்திருங்கள் எனவே சுவிட்ச் 0 ஆக இருக்கும் வரை காத்திருங்கள் நாம் டம்மி சுழற்சியில் காத்திருக்கிறோம் எனவே சுவிட்சை நீண்ட நேரம் அழுத்தி வைத்திருந்தால் அது இந்த சுழற்சியில் காத்திருக்கும் நீங்கள் அதை வெளியிடுகையில் அடுத்த மோட்டார் வேகம் மட்டுமே நடைமுறைக்கு வரும் அடுத்த ஸ்லைடு உண்மையில் வேகக் கட்டுப்பாடு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது ஒரு சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மேன்ட் உள்ளது இது உண்மையில் மாறி "ஸ்டேட்" "state" இன் மதிப்பை சரிபார்க்கிறது அது 1 2 அல்லது 3 ஆக இருக்கலாம் அது 1 ஆக இருந்தால் நீங்கள் அதிகபட்ச டூயுட்டி சைக்கிள் 1 0வை பயன்படுத்துகிறீர்கள் அது 2 ஆக இருந்தால் 0 8 அல்லது நடுத்தர வேகம் அது 3 ஆக இருந்தால் அது 0 0 அல்லது ஆஃப் ஆகும் இது ஒரு சுழற்சியில் செல்கிறது இப்போது நாம் செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம் இதுதான் இப்போது நாம் விவாதித்த சோதனை அதை நாம் தொகுப்போம் அதை சேமிப்போம் கோப்பி அண்ட் பேஸ்ட் செய்வோம் இந்த மோட்டார் சுழலத் தொடங்குகிறது மோட்டார் அதிகபட்ச வேகத்தில் சுழன்று கொண்டிருப்பதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே நான் ஒரு சிறிய புஷ் சுவிட்சை இணைத்துள்ளேன் நீங்கள் புஷ் சுவிட்சைக் காணலாம் மேலும் புஷ் சுவிட்சின் ஒரு முனை விசிசி உடன் ரெசிஸ்டன்சால் இணைக்கப்பட்டுள்ளது மற்ற முனை கிரௌண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது சுவிட்சின் நடு முனை உள்ளீட்டு லைன் டி2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மோட்டரின் இணைப்பைப் பொறுத்தவரை சில முனைகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவைகளில் இது 5 வோல்ட் ஆகும் இது 5 வோல்ட் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கருப்பு கம்பி கிரவுண்ட் ஆகும் மற்றும் இந்த மஞ்சள் கம்பி பி டபிள்யூ எம் கட்டுப்பாடு ஆகும் இது டி3 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது அடுத்த பரிசோதனையில் நாம் பயன்படுத்த உள்ள பச்சை நிற இன்னொரு லைன் ஆகும் இது ஆப்டோ கப்ளர் வெளியீட்டைப் பயன்படுத்தும் ஆனால் இந்த சோதனையில் நாம் ஆப்டோ கப்ளரைப் பயன்படுத்தவில்லை மோட்டார் முழு வேகத்தில் சுழன்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் சுவிட்சை ஒரு முறை அழுத்துகிறேன் வேகம் குறைகிறது இப்போது வேகம் நடுத்தரமானது நான் சுவிட்சை மற்றொரு முறை அழுத்தினால் மோட்டார் அணைக்கப்படும் நான் மீண்டும் ஒரு முறை சுவிட்சை அழுத்துகிறேன் அது மீண்டும் அதிகபட்ச வேகத்தில் சுழலத் தொடங்கும் பின்னர் ஒரு முறை நடுத்தர வேகத்திற்க்காக அழுத்துகிறேன் இது அதிகபட்ச வேகம் நடுத்தர வேகம் ஆஃப் இந்த சுழற்சி மீண்டும் நிகழும் இதையே தொடரலாம் இப்போது இரண்டாவது பரிசோதனையில் நாம் சில விஷயங்களை செய்கிறோம் இப்போது நீங்கள் மோட்டாரைப் பற்றி நினைக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு மோட்டார் உள்ளது இது ஒரு மோட்டரின் சின்னம் இப்போது பொதுவாக நாம் என்ன செய்தோம் வேகத்தைக் கட்டுப்படுத்த மைக்ரோகண்ட்ரோலரிலிருந்து ஒரு கட்டுப்பாட்டு லைனைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் பி டபிள்யூ எம் வெளியீட்டு லைன்னை டி3 உடன் இணைத்துள்ளோம் இப்போது இந்த சோதனையில் நாம் ஆப்டோ கப்ளரின் வெளியீட்டையும் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் நாம் சுழற்சியின் வேகத்தையும் வினாடிக்கு அல்லது நிமிடத்திற்கு எத்தனை பல்ஸ்கள் வருகின்றன என்பதையும் அளவிட விரும்புகிறோம் நாம் ஒளியியல் வெளியீட்டை டிஜிட்டல் உள்ளீட்டு லைன் டி4 உடன் இணைக்கிறோம் இப்போது புள்ளியை எண்ணிய பிறகு வேகம் என்னவென்று எனக்கு எப்படித் தெரியும் இதை நான் எப்படி காண்பிப்பது இந்த காரணத்திற்காக நாம் ஒரு எல் சி டியை மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுடன் இணைத்துள்ளோம் எல் சி டி இணைப்பதன் விவரங்களை நாம் பார்க்க போவதில்லை ஏனென்றால் முந்தைய சில விரிவுரைகளில் இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஒரு எல் சி டி எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது இது மற்றொரு அம்சமாகும் நான் உங்களுக்கு நிரலை காண்பிக்கும் போது விளக்குகிறேன் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த எம்பெட் h என்ற ஹெடர் பைல் சேர்க்கப்பட்டுள்ளது மற்றும் எல் சி டி இணைப்பதற்கு நான் டெக்ஸ்ட்எல்சிடி ஹெச்சை TextLCD h இடைமுகப்படுத்த வேண்டும் நிச்சயமாக எங்களுக்கு ஸ்க்ரோல் தேவையில்லை எனவே மூன்றாவது லைன் தேவையில்லை ஆனால் நான் டெக்ஸ்ட்எல்சிடிஸ்க்ரோல் ஹெச்சை TextLCDScroll h பயன்படுத்தினேன் மோட்டார் இயக்குவதற்காக நான் டி3 உடன் இணைத்துள்ளேன் மற்றும் டி4 என்பது ஆப்டோ கப்ளரின் வெளியீட்டில் இருந்து வரும் உள்ளீடாகும் இப்போது நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நான் ஒரு நிரலை எழுதும்போது நான் எப்படி எண்ணுவது ஒரு விநாடிக்கு எத்தனை பல்ஸ் வருகின்றன என்று நான் எண்ண விரும்புகிறேன் அதை நாங்கள் செயல்படுத்திய விதத்திற்கு இன்டெர்ருப்ட் என்ற கருத்தை நாம் பயன்படுத்தியுள்ளோம் இன்டெர்ருப்ட் என்றால் என்ன இது போன்ற ஒரு பொறிமுறையாகும் இது நம் ப்ரோசிஸோர் போர்டு என்று வைத்துக்கொள்வோம் வெளியில் இருந்து சில இன்டெர்ருப்ட்கள் வருகின்றன இங்கே அதை டிஜிட்டல் உள்ளீட்டு லைன் டி4 உடன் இணைத்துள்ளோம் இன்டெர்ருப்ட்களை பற்றி நாம் முன்பு விவாதித்தபோது டிஜிட்டல் ஐஓ லைன்களில் ஏதேனும் ஒரு இன்டெர்ருப்ட் முனையை பயன்படுத்தப்படலாம் என்று நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும் எனவே இங்கே நாம் இந்த டி4 ஐ இன்டெர்ருப்ட் உள்ளீடாக பயன்படுத்துகிறோம் அதை நான் எப்படி அறிவிப்பது இதை டிஜிட்டல்இன் என்று சொல்வதற்கு பதிலாக இன்டரப்ட்இன் என அறிவிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட்ன் பெயரை நான் "வீல்" என்று கொடுத்துள்ளேன் மேலும் பிடபிள்யூஎம் அவுட்டுக்கு இதை "மோட்டார்" என்று அழைக்கிறேன் இப்போது உண்மையில் என்ன நடக்கிறது அதாவது நீங்கள் எங்காவது முன்பு படித்திருந்தால் ஒரு செயலிக்கு ஒரு இன்டெர்ருப்ட் சமிக்ஞை வரும்போது செயலி எதை இயக்குகிறதோ அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கட்டுப்பாடு இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் என்று அழைக்கப்படும் மற்றொரு நிரல் ரோட்டினுக்கு மாறுகிறது இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டினை நிறைவேற்றிய பிறகு இடைநிறுத்தப்பட்ட நிரலுக்கு கட்டுப்பாடு மீண்டும் வருகிறது இவ்வாறே இது செயல்படுகிறது இப்போது இந்த விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு ரெவொலுஷனுக்கும் ஆப்டிகல் இன்டெர்ருப்சன் ஏற்படுகிறது ஒரு ரெவொலுஷனுக்கு இதுபோன்ற 8 குறுக்கீடுகள் இருக்கும் எனவே இது போன்ற சில பல்ஸ்கள் வரும் ஒவ்வொரு முறையும் ஆப்டிகல் இன்டெர்ருப்சன் இருக்கும்போது ஒரு பல்ஸ் இருக்கும் மேலும் இந்த பல்ஸ்கள் ஒவ்வொன்றும் இன்டெர்ருப்ட் சமிக்ஞையை உருவாக்கும் எனவே இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் பல முறை அழைக்கப்படும் நாம் இங்கே செய்திருப்பது இதுதான் இது இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் ஆகும் இந்த எண்ணிக்கை செயல்பாடு இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டினை எவ்வாறு அறிவிக்கிறோம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் தற்போதைக்கு இது நான் செய்த இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் என்று வைத்துக்கொள்வோம் நாம் "பல்ஸ்ஸஸ்" "pulses என்று அழைக்கப்படும் குளோபல் முழு எண் மாறியை அறிவித்துள்ளோம் இது 0 வுடன் துவக்கப்பட்டுள்ளது இங்கு இன்டெர்ருப்ட் வரும்போதெல்லாம் பல்ஸ்ஸஸ் என்ற மாறி 1 ஆல் அதிகரிக்கப்படுகிறது கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு எல் சி டி யையும் இடைமுகப்படுத்தியுள்ளோம் இவை நிலையான இடைமுகங்கள் ஆகும் இவற்றில் முதலாவது ரெஸிஸ்டர் செலக்ட் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தலாம் இரண்டாவது ஒரு எனேபிள் மற்றும் கடைசி 4 ஆனது 4 பிட் இடைமுகத்திற்கான மிக முக்கியமான தரவு லைன்கள் ஆகும் எனவே எல் சி டி யிலிருந்து முனைகளை டி8 டி9 டி10 டி11 D8 D9 D10 D11 உடன் இணைத்துள்ளோம் இந்த எனேபிளை டி12 மற்றும் ஆர்எஸ் ஆகியவற்றை டி13 உடன் இணைத்துள்ளோம் நிச்சயமாக வி சி சி கிரவுண்ட் மற்றும் இது போன்ற ஒரு பொட்டென்சியோமீட்டர் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் எல் சி டி கான்ட்ராஸ்ட் ஏற்பாட்டிற்காக இதை வி இ இ எனப்படும் மற்றொரு முனையுடன் இணைக்கிறோம் இந்த பொட்டென்சியோமீட்டர் சுற்றும் உள்ளது இது இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் ஆகும் இந்த இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் இது மெயின் பங்க்ஷன் ஆகும் முதல் விஷயம் என்னவென்றால் இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டினை நாம் குறிப்பிடும் இடம் இதுதான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் "வீல்" "wheel" என்பது ஒரு ஆப்ஜெக்ட் என்று நாம் கூறுகிறோம் இது "வீல்" என்று அழைக்கப்படும் இன்டெர்ருப்ட் லைனுடன் இணைக்கப்பட்டுள்ளது ரைஸ் என்பது ஒரு பங்க்ஷன் ஆகும் ரைஸ் பங்க்ஷன் ஆனது சமிக்ஞை 0 முதல் 1 வரை உயரும் ஒவ்வொரு முறையும் சரிபார்க்கிறது கவுண்ட் count என்பது ஒரு பங்க்ஷனுக்கான ஒரு பாயின்டர் ஆகும் கவுண்ட் என்பது ஒரு பங்க்ஷனின் பெயராக இருந்ததை நினைவு கூறுங்கள் செயல்பாட்டின் வீல் இல் உயரும் விளிம்பு இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவுண்ட்டை அழைக்கிறீர்கள் இப்படித்தான் இன்டெர்ருப்ட் சர்விஸ் ரோட்டின் கால் செய்யப்படுகிறது மேலும் ஆர் பி எம் எனப்படும் மாறியை நாம் அறிவித்துள்ளோம் அங்கு நீங்கள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை ரெவொலுஷன் என்று எண்ணுகிறீர்கள் எம்எஸ்ஜி எனப்படும் கேரக்ட்டர் அரே உள்ளது மோட்டார் இயக்குவதற்கு நாம் 100 மில்லி விநாடிகளின் காலத்தை எடுத்துள்ளோம் முந்தைய பரிசோதனையை போலவே டூயுட்டி சைக்கிள் 0 9 ஆக அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆரம்பத்தில் சிஎல்எஸ் பங்க்ஷன் எல் சி டி திரையை அழிக்கிறது வொயில் லூப்பில் தொடக்கத்தில் பல்ஸ்ஸஸ் 0 ஆக துவக்கப்படுகின்றன இப்போது நாம் 1 விநாடிக்கு காத்திருக்கிறோம் இந்த 1 வினாடியில் மோட்டார் சுழல்கிறது என்று பொருள் எனவே இந்த ஒரு நொடியில் எத்தனை பல்ஸ்ஸஸ் வருகின்றன என்பது கணக்கிடப்படும் பல்ஸ்ஸஸ் பல மடங்கு அதிகரிக்கும் அதன் முடிவில் நாம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை ரெவொலுஷன் வருகிறது என்று கணக்கிடுகிறோம் ஏனென்றால் நாம் 1 வினாடிக்கு எண்ணியுள்ளோம் அது 1 நிமிடத்திற்கு வேண்டுமானால் அதை 60 ஆல் பெருக்க வேண்டும் மேலும் அந்த சக்கரத்தில் 8 துளைகள் இருப்பதால் அதை 8 ஆல் வகுக்க வேண்டும் இது உங்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை ரெவொலுஷன் வருகிறது என்பதை அல்லது ஆர் பி எம் மதிப்பை கொடுக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த மதிப்பை ஒரு ஸ்ட்ரிங் ஆக அச்சிடலாம் ஆர் பி எம்மின் மதிப்பை ஒரு முழு எண்ணாக ஸ்ட்ரிங்கில் அச்சிடபடுகிறது பின்னர் நாம் இதை எல்சிடியில் காண்பிக்கிறோம் இதைச் செய்த பின் பல்ஸ்ஸஸ்களின் மதிப்பை 0 ஆக மீண்டும் துவக்குகிறோம் இதனால் அடுத்த சுழற்சியில் மீண்டும் எண்ணுவதை செய்கிறோம் மீண்டும் 1 விநாடிக்கு காத்திருங்கள் மீண்டும் பல்ஸ்ஸஸ் எண்ணிக்கையை 1 விநாடிகளுக்கு கணக்கிடுகிறோம் மீண்டும் ஆர் பி எம்மை கணக்கிட்டு அச்சிடுகிறோம் இது நிரல் இப்போது அதன் டெமோவைப் பார்ப்போம் நான் காட்டிய அதே நிரல் தான் இது இதை நான் தொகுக்க முயற்சிக்கிறேன் எனவே நான் அதை தொகுத்து சேமித்து கோப்பி அண்ட் பேஸ்ட் செய்கிறேன் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நிரலில் நாம் டூயுட்டி சைக்கிளை 0 9 ஆக அமைத்துள்ளோம் எனவே மோட்டார் மிக அதிக வேகத்தில் சுழன்று கொண்டிருப்பதைப் பாருங்கள் இப்போது இந்த சோதனையில் சுவிட்ச் சுற்று பயன்படுத்தப்படவில்லை எனவே இந்த சுவிட்ச் ரீட் செய்யப்படவில்லை ஆனால் இந்த எல்சிடி டிஸ்ப்ளேவை இங்கே பாருங்கள் இது மாறுபாட்டைக் கட்டுப்படுத்துவதற்கான பொட்டென்சியோமீட்டர் ஆகும் எனவே நீங்கள் அதை ஒரு பொருத்தமான மாறுபாட்டிற்கு சரிசெய்யலாம் இது ஆர் பி எம் 1095 என்பதைக் காட்டினால் இந்த மோட்டார் மிகவும் மலிவான மற்றும் சிறிய மோட்டார் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அதன் வேகம் மிகவும் நிலையானது அல்ல எனவே இது சிறிது 1027 1100 1095 என மாறுபடுகிறது எனவே ஆர் பி எம் இப்படி போய் கொண்டிருக்கிறது இந்த ஆர் பி எம் மதிப்பை இங்கே காணலாம் இப்போது நான் டூயுட்டி சைக்கிளை மாற்றினால் ஆர் பி எம் மதிப்பு மாறுமா என்று பார்ப்போம் மோட்டார் டூயுட்டி சைக்கிள் 0 9 ஆக அமைக்கப்பட்டதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அதை 0 9 முதல் 0 7 ஆக மாற்றுவேன் இப்போது அதை 0 7 ஆக மாற்றுவோம் அதை சேமிப்போம் மீண்டும் தொகுப்போம் இதை சேமிப்போம் கோப்பி அண்ட் பேஸ்ட் செய்வோம் எனவே இப்போது அதே விஷயம் நடக்கிறதா என்று பாருங்கள் ஆனால் இப்போது மோட்டார் மிக மெதுவான வேகத்தில் சுழல்கிறது இப்போது ஆர் பி எம் மதிப்பு 600 காண்பிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் பார்க்கும் ஆர் பி எம் மதிப்பு கணிசமாகக் குறைந்தது எனவே இவ்வாறே ஆர் பி எம் மதிப்பை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் மதிப்பைப் படியுங்கள் மேலும் ஆர் பி எம் மதிப்பு குறைவாக இருப்பதைக் கண்டால் நீங்கள் டூயுட்டி சைக்கிளை சிறிது அதிகரித்து மீண்டும் படிக்கிறீர்கள் அது குறைவாக இருந்தால் மீண்டும் படிக்கவும் முன்னதாக இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு ஆன் ஆஃப் கட்டுப்பாட்டைப் பற்றி பேசினோம் பிஐடி இந்த எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே படத்தில் வரலாம் ஆனால் நிரல் சிக்கலானதாக மாறும் என்பதால் இந்த செய்முறை சோதனையில் அவைகளை நாம் காண்பிக்கவில்லை ஆனால் நீங்கள் அதையும் வைத்திருக்க முடியும் நீங்கள் ஆர் பி எம் மதிப்பை ப்ரீ செட் செய்யலாம் மற்றும் மோட்டார் டிரைவை அதற்கேற்ப செயல்படுத்துவதற்கு ஆர் பி எம்மை சரிசெய்யலாம் இத்துடன் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் நன்றி